பொறியியலாளர்களின் மத்திய தொழில்முறை பொறுப்புகள் தொடர்பான முக்கிய கேள்விகளைப் பற்றிய நமது விவாதத்துடன் இன்று தொடருவோம் இன்று நாம் முக்கியமாக பாதுகாப்பு தொடர்பாக பொறியியலாளர்களின் தொழில்முறை பொறுப்புகள் பற்றிய விவாதத்தில் கவனம் செலுத்துவோம் இரண்டு மூன்று வழக்குகளையும் விவாதித்து கொடுக்கப்பட்ட சூழ்நிலையைப் போலவே பார்க்க முயற்சிப்போம் அந்த சூழ்நிலையின் ஒரு பகுதியாக இருந்த பொறியியலாளர்களால் எடுக்கப்பட வேண்டிய சரியான நடவடிக்கை என்ன எனவே நாம் இன்று முதல் முக்கிய கேள்வி தொடங்கும் பொறியாளர்கள் மத்தியில் பாதுகாப்பு பொறுப்பை ஒரு வளர்ந்து வரும் ஒருமித்த உள்ளது போல் உள்ளது எனவே மீண்டும் மீண்டும் நாம் பாதுகாப்பு மற்றும் போன்ற மக்கள் நல்வாழ்வை கவலை போன்ற இந்த தலைப்பை விவாதித்து வருகின்றனர் பெரிய அளவில் பொது பொறியாளர்கள் முதன்மை பொறுப்புகளில் ஒன்றாகும் இப்போது நாம் கண்டுபிடிப்பது என்னவென்றால் பொறியியலுக்கும் வெவ்வேறு சிறப்புகள் வெவ்வேறு பிரிவுகள் உள்ளன மேலும் அங்கு வெவ்வேறு வகையான பொறியியலாளர்களைப் போல நீங்கள் எந்த வகையான பொறியியலாளராக இருந்தாலும் உங்கள் சிறப்பு அறிவு மற்றும் பொறுப்பு நிபுணத்துவம் எதுவாக இருந்தாலும் பொறியியலாளர்களிடையே பாதுகாப்பு பொறுப்பு குறித்து ஒருமித்த கருத்து ஏதேனும் உள்ளதா என்பதைப் போல நாம் இங்கு விவாதிக்கப் போகிறோம் எனவே அதை பற்றி பார்ப்போம் முதலாவதாக பொறியியலாளர்களுக்கு பாதுகாப்பு ஏன் ஒரு சிறப்புப் பொறுப்பு என்பது போல விவாதிக்க முயற்சிப்போம் ஏனெனில் அவர்கள் ஒரு தயாரிப்பு அல்லது ஒரு சேவை உருவாக்கப்பட்டு வரும் இடைமுகத்தில் இருக்கிறார்கள் அதைப் பயன்படுத்தும் பயனாளிகள் அதன் ஆபத்து பகுதியைப் புரிந்துகொள்வது எப்போதும் சாத்தியமில்லை என்று அர்த்தம் எனவே பொறியாளர்கள் பாதுகாப்பு பகுதியை கவனிப்பது ஒரு முதன்மை கவலையாக மாறும் விரும்புவதற்கு ஒரு செயலூக்கமான நடவடிக்கை எடுக்கவும் அவர்கள் எதை உருவாக்கியிருந்தாலும் அவர்கள் செய்ய விரும்பாததைச் செய்ய மாட்டார்கள் அதுதான் பாதுகாப்பு பிரச்சினை அது நிகழ்த்தும் என்று எதிர்பார்க்கப்படுவதை இது செய்கிறது எனவே அது செயல்திறன் பிரச்சினை எனவே இது செய்ய எதிர்பார்க்காததைச் செய்யக்கூடாது ஏனென்றால் மிகவும் அறிவுள்ள வாடிக்கையாளர்கள் பொறுப்பான பயனர்கள் இல்லையென்றால் உங்களுக்குத் தெரிந்த சிலர் இருக்கக்கூடும் நாங்கள் கற்பனை செய்யலாம் அல்லது அது ஒருவரால் தவறாகக் கையாளப்படலாம் எனவே வெவ்வேறு வகையான சூழ்நிலைகள் இருக்கக்கூடும் என்பதை நாம் கற்பனை செய்து பார்க்க வேண்டும் மற்றும் சாதனத்தின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த முடிந்தவரை பல முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் அதனால்தான் கணினி எதிர்பார்க்காததைச் செய்யவில்லை என்பதைப் புரிந்துகொள்வது மிகவும் முக்கியம் அது எதுவாக இருந்தாலும் சில பாதுகாப்பு பூட்டுகள் இருக்கலாம் வடிவமைப்பிலேயே சில உட்பொதிக்கப்பட்டிருக்கலாம் அது திறக்கப்படாது நீங்கள் ஒரு பாலத்தைப் பற்றி பேசுகிறீர்கள் என்றால் அது தாங்கும் அளவுக்கு வலிமையானது எனவே மற்றும் ஒருவேளை மற்ற தாக்குதல்களைத் தாங்க நாம் அதை எடை கீழே கடந்து கப்பல்கள் போன்ற தண்ணீர் மேல் இருந்தால் மற்றும் அதிர்வு இருந்தால் மற்றவற்றைத் தாக்கும் கப்பல்களைப் பற்றி நாங்கள் பேசினோம் எனவே அதைத் தாங்கக்கூடியது அதிக போக்குவரத்தைத் தாங்கக்கூடியது எனவே நாம் வெவ்வேறு சூழ்நிலைகளைப் பற்றி சிந்திக்க வேண்டும் அது செய்ய எதிர்பார்க்கப்படாததைச் செய்யாது அது என்ன செய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதோ அதைச் செய்வது போல நாம் உங்களை அழைத்துச் செல்ல வேண்டும் எனவே அது செயல்திறன் பிரச்சினை இது மருத்துவர்களுக்கு ஒத்த ஒலிகளைப் போன்றது முதலில் எதையும் செய்யாதே எந்தத் தீங்கும் செய்யாதே என்று கொடுக்கப்பட்டுள்ளது எனவே அவர்கள் தார்மீக பொறுப்புடையவர்கள் என்பது தெளிவான பகுதி எனவே இந்த விஷயங்களைப் பற்றி நீங்கள் பேசும்போது பொறியாளர்களின் பாதுகாப்பிற்கான பொறுப்பு பல பொறியியல் சங்கங்களின் நெறிமுறைகளின் குறியீடுகளில் பதிக்கப்பட்டுள்ளது பொது சுகாதாரம் மற்றும் பாதுகாப்பைப் பாதுகாப்பது பொறியாளர்களின் பொறுப்பு என்று இந்த குறியீடு குறிப்பிடுகிறது எனவே அமெரிக்கன் சொசைட்டி ஆஃப் சிவில் இன்ஜினியர்ஸ் அமெரிக்கன் சொசைட்டி ஆஃப் மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் அமெரிக்கன் இன்ஸ்டிடியூட் ஃபார் கெமிக்கல் இன்ஜினியர்ஸ் நேஷனல் சொசைட்டி ஆஃப் புரொஃபெஷனல் இன்ஜினியர்ஸ் மற்றும் நேஷனல் கவுன்சில் ஃபார் இன்ஜினியரிங் எக்ஸாமினர்கள் மற்றும் சர்வேயர்ஸ் போன்ற இந்த சமூகங்களில் 5 அவர்களின் நெறிமுறைகளின் போக்கின் சமீபத்திய பதிப்பில் தொடர்ந்து கூறுகின்றன அவர்களின் தொழில்முறை கடமைகளை நிறைவேற்றுவதில் பொறியாளர்கள் போல பொதுமக்களின் பாதுகாப்பு சுகாதாரம் மற்றும் நலனை முதன்மையாக வைத்திருப்பார்கள் எனவே நீங்கள் எந்த ஒழுக்கத்தில் இருந்தாலும் உங்கள் சிறப்பு எதுவாக இருந்தாலும் அது காணப்படுகிறது 5 முக்கிய சங்கங்கள் ஒப்பந்தத்திற்கு வந்துள்ளன பொறியாளர்கள் தங்கள் தொழில்முறை கடமையை நிறைவேற்றுவதில் ஒரு பகுதியாக இருக்கும் ஒருமித்த கருத்துக்கு வர பொதுமக்களின் பாதுகாப்பு ஆரோக்கியம் மற்றும் நலன் அவர்கள் எந்தக் கிளையில் இருந்தாலும் பொருட்படுத்தாமல் அவர்களின் முக்கிய அக்கறை சிறிய வழக்குகள் குறித்து விவாதிப்போம் என்று சொன்னதால் அதை மீண்டும் பார்க்க முயற்சிப்போம் வழக்குகளைப் பொறுத்தவரை அதில் ஈடுபட்ட பொறியாளர் யாராக இருந்தாலும் அது எதார்த்தமாக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன வேறு ஏதாவது செய்ய முடியுமா என்று பார்ப்போம் எனவே ஒவ்வொரு முக்கிய கேள்விகளுக்கும் ஒருவேளை நாம் சிறிய குறுகிய நிகழ்வுகளை எடுத்து அதை விரிவாக விரும்ப முயற்சிப்போம் எனவே ஒரு எதிர்பாராத காரணி வாகன பாதுகாப்பு வழக்கு பார்ப்போம் எனவே நீங்கள் ஒரு பெரிய ஆட்டோமொபைல் உற்பத்தியாளருக்கான வடிவமைப்புக் குழுவின் ஒரு பகுதியாக பணிபுரியும் புதிய பொறியியலாளர் போல இது வழங்கப்படுகிறது எனவே நீங்கள் ஒரு பெரிய ஆட்டோமொபைல் உற்பத்தியாளருக்கான வடிவமைப்புக் குழுவின் ஒரு பகுதியாக பணிபுரியும் புதிய பொறியியலாளர் என்பதை நினைவில் கொள்க நிறுவனம் அதன் தயாரிப்பு வரிகளில் ஒன்றின் முக்கிய மறுவடிவமைப்பை செய்து வருகிறது எனவே புதிய காரின் சட்டகத்தின் ஒரு பகுதியை வடிவமைக்க உங்கள் குழு பொறுப்பு கார்களை இலகுவாகவும் உங்கள் காரை திறமையாகவும் மாற்றுவதற்கான நிறுவனத்தின் உந்துதலின் ஒரு பகுதியாக கார்பன் ஃபைபர் கலவைகளிலிருந்து சில கட்டமைப்பு உறுப்பினர்களை உருவாக்க உங்கள் குழு இயக்கப்படுகிறது சட்டகத்தின் தண்டவாளங்களை ஒதுக்கி வைத்திருக்கும் குறுக்கு உறுப்பினர் கலப்பு மாற்றுவதற்கு மிகவும் பொருத்தமானது நீங்கள் பலவிதமான கலப்பு பொருட்கள் மற்றும் அடுக்குகளை சோதிக்கிறீர்கள் இறுதியாக வேலை செய்யும் என்று நீங்கள் நம்புவதற்கு காரணம் உள்ள ஒன்றைத் தேர்வுசெய்க கார்களின் பல முன்மாதிரிகள் கட்டப்பட்டுள்ளன அதை நீங்கள் கவனமாக சரிபார்த்தீர்கள் உங்கள் வடிவமைப்பு பின்னர் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது மேலும் இது உற்பத்திக்கு செல்ல உள்ளது இன்று தான் உங்கள் குறுக்கு உறுப்பினருடன் ஒரு சிக்கலைக் கண்டீர்கள் குளிர்கால சோதனை செய்யப்பட்ட காரிலிருந்து குறுக்கு உறுப்பினரின் சில அங்குலங்கள் விரிவான விரிசலைக் காட்டின வடிவமைப்பைப் பார்த்த பிறகு விரிசல் பகுதி வெளியேற்ற அமைப்புக்கு அருகாமையில் இருப்பதை நீங்கள் உணருகிறீர்கள் குளிர்ந்த காலநிலையில் சூடான குழாய் வெப்ப அழுத்தங்களை உருவாக்கி விரிசலை ஏற்படுத்தியது என்று நீங்கள் முடிவு செய்கிறீர்கள் எனவே நீங்கள் என்ன செய்ய முடியும் செய்ய வேண்டும் அதைப் பற்றி நீங்கள் எவ்வாறு செல்கிறீர்கள் இந்த வழக்கை நாம் முன்பே விவாதித்தோம் இந்த வழக்கை சங்கடத்தைப் பற்றிய நமது புரிதலின் அடிப்படையில் மீண்டும் வலியுறுத்துவோம் மீண்டும் கடந்த அமர்வில் நாம் நியாயம் பற்றி விவாதித்தோம் சாக்குப்போக்கு பற்றி விவாதித்தோம் யார் பொறுப்பு என்று விவாதித்தோம் எனவே இந்த விஷயத்தில் பொறியாளர் என்ன செய்ய முடியும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் ஒரு விருப்பத்தைப் போல நான் அமைதியாக இருக்க முடியும் நீங்கள் ஒரு புதிய பொறியாளர் போல நீங்கள் கண்டுபிடிப்பதால் நான் எதையும் புகாரளிக்கவில்லை நீங்கள் முழு வடிவமைப்பு குழுவின் ஒரு பகுதியாக பணிபுரியும் ஒரு புதிய பொறியாளர் அல்ல மேலும் உங்கள் வடிவமைப்பு குழு புதிய காரின் ஒரு சட்டகத்தை வடிவமைப்பதற்கு பொறுப்பு மற்றும் கார்பன் ஃபைபர் மூலம் அதைச் செய்ய நாங்கள் தேர்வு செய்யவில்லை என்று கூறி உங்கள் செயல்களை நியாயப்படுத்தலாம் இது எங்களுடையது உங்கள் குழு கார்பன் ஃபைபர் கலவைகளிலிருந்து சில கட்டமைப்பு உறுப்பினர்களை உருவாக்க இயக்கப்பட்டது அதைப் போலவே சட்டகத்தின் தண்டவாளங்களைத் தனியாக வைத்திருக்கும் குறுக்கு உறுப்பினர் அதற்காகவே வடிவமைக்கப்பட்டது எனவே இங்கே உங்கள் பொறுப்பும் வருகிறது இது போன்ற சொல்லுவதை நியாயப்படுத்தலாம் குளிர்காலத்தில் சோதிக்கப்பட்ட வளைவுகளில் ஒன்றைத் தெரிந்து கொள்ளுங்கள் இது அனைத்து கார்களுக்கும் நடக்கும் என்று அர்த்தமல்ல நிச்சயமாக இது ஒரு காருக்கு நடக்கப் போவதில்லை இது கோடைகால சோதனை அல்லது குளிர்கால சோதனை செய்யப்பட்ட மற்ற கார்களுக்கும் இது நடக்காமல் போகலாம் எனவே இது நடந்த ஒரு ஒற்றைப்படை சூழ்நிலை இன்று போல இது உற்பத்திக்கு செல்லப்போகிறது எனவே நான் உற்பத்தியை நிறுத்த முயற்சிப்பதைப் போல இருந்தால் அது எனது நிறுவனத்திற்கு பெரும் இழப்பாக இருக்கும் மேலும் கார் ஏற்கனவே ஒரு புதிய வகையைத் தொடங்கப் போவது போல் உறுதியளித்திருக்கலாம் எனவே அமைதியாக இருப்பதே சிறந்தது நான் அதைப் பற்றி புகாரளிக்கவில்லை அல்லது அதை நியாயப்படுத்த முயற்சிக்கிறேன் ஆனால் அது சரியா ஒருவேளை இல்லை எந்த கட்டத்தில் ஒரு பொறியாளர் நீங்கள் எந்த தவறு நடக்கிறது காணலாம் ஒருவேளை அது நீங்கள் இந்த போன்ற மிகவும் அதிர்ஷ்டசாலி நீங்கள் அதன் உற்பத்தி தொடங்கியது முன் ஒரு பகுதியாக அதை கண்டறிய முடியும் எனவே ஒரு காராக இருந்தாலும் பயனாளிகளின் உயிரை பணயம் வைக்க முடியாது மற்ற கார்களில் இது நடந்ததா என்பது உங்களுக்குத் தெரியாத ஒரு காரில் நீங்கள் குறிப்பிட்டுள்ளீர்கள் அதே விஷயம் உங்களுக்குத் தெரியாது நடக்கவிருக்கிறது எனவே பல தெரியாதவை இருப்பதால் அதன் பாதுகாப்புப் பகுதியுடன் நீங்கள் சமரசம் செய்ய முடியாது இது வடிவமைப்பின் ஒரு முக்கிய அங்கமாக இருப்பதை நீங்கள் கண்டறிந்தால் அது பயனர்களின் உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும் என்று அர்த்தம் அதை உங்கள் வடிவமைப்பு குழுவிடம் தெரிவிக்க விரும்புவது உங்கள் முதன்மை பொறுப்பாகும் மேலும் அதை மறுவேலை செய்வது மற்றும் வாகன உற்பத்தியாளரிடம் விஷயத்தைப் புகாரளிப்பது போன்ற வேலை செய்வது குழுவின் உங்கள் கூட்டுப் பொறுப்பின் ஒரு பகுதியாகும் எனவே பொதுமக்களின் பாதுகாப்பு நலன் மற்றும் சுகாதாரம் ஆகியவற்றுக்கான நமது முதன்மை பொறுப்பு இங்குதான் உள்ளது மக்களின் வாழ்க்கையில் நாம் ரிஸ்க் எடுக்க முடியாது ஏதாவது தவறு என்று நாம் கண்டறிந்தவுடன் அதை மற்றவர்களின் கவனத்திற்குக் கொண்டு வந்து அதைப் பற்றி என்ன திருத்த நடவடிக்கைகளை எடுக்க முடியும் என்பதைப் பார்ப்பது ஒரு முதன்மைப் பொறுப்பாகும் அடுத்து இந்த தொகுதிக்கான முக்கிய கேள்வி 4 ஐப் பற்றி பேசலாம் பிழைகள் மற்றும் பள்ளங்கள் ஏன் பாதுகாப்பானவை என்பதற்கான பாதுகாப்பு சிக்கல்களைக் காட்டிலும் மென்பொருள் மற்றும் கணினி நிபுணர்களுக்கான கவனத்தை பொதுவாக மையமாகக் கொண்டுள்ளன எனவே கணினி நிபுணர்களின் கவனத்திற்கு இவை ஏன் அதிக கவனம் செலுத்துகின்றன என்று நீங்கள் நினைக்கலாம் ஏனென்றால் இயந்திர பொறியியலாளர்களைப் பற்றி நாங்கள் பேசிய 5 சமூகங்களில் நாங்கள் வேதியியல் பொறியியலாளர்களைப் பற்றி பேசினோம் ஆனால் கணினி பொறியியலாளர்களைப் பற்றி நாங்கள் விவாதிக்கவில்லை அதனால்தான் இந்த கேள்வியை நாங்கள் கேட்கிறோம் ஏன் உங்கள் பிழைகள் மற்றும் பள்ளங்கள் பொதுவாக மென்பொருள் மற்றும் கணினி நிபுணர்களுக்கான கவனத்தை மையமாகக் கொண்டுள்ளன மாறாக ஒரு பாதுகாப்பான பாதுகாப்பு சிக்கல்களைக் காட்டிலும் இந்தக் கேள்வியின் கீழ் என்ன இருக்கிறது என்னிடமிருந்து என்ன எதிர்பார்க்கப்படுகிறது என்பதைப் பார்ப்போம் நாம் உண்மையில் பிழைகள் மற்றும் தவறுகள் என்ன போன்ற இவற்றைவிளக்க போகிறோம் மென்பொருள் பொறியாளர்கள் மற்றும் மென்பொருளை வடிவமைத்து சோதிக்கும் மற்றவர்களுக்கான மைய சிக்கல் என்னவென்றால் பிழை இல்லாத மென்பொருளை உருவாக்குவது சில நேரங்களில் பிழைகள் போல என்ன நடக்கிறது நிச்சயமாக மனித ஆரோக்கியத்தையும் பாதுகாப்பையும் அச்சுறுத்துகிறது எனவேநாம் ஒருவேளை நீங்கள் சங்கடத்தை புள்ளியில் சிந்தனை வகையான தெரியும் போன்ற நினைத்து இருக்கலாம் அவர்கள் பிழைகள் பற்றி கவலை இல்லை என்று பாதுகாப்பு பற்றி கவலை இல்லை பிழைகள் மனித சுகாதார மற்றும் பாதுகாப்பு அச்சுறுத்தும் என்று மென்பொருள் பொறியாளர்கள் அவர்கள் பிழைகள் பற்றி அதிக அக்கறை ஏன் பிழைகள் குறிப்பாக போக்குவரத்து கட்டுப்பாட்டு அமைப்புகள் போன்ற பாதுகாப்பு முக்கியமான அமைப்புகளில் பாதுகாப்பை அச்சுறுத்தும் எனவே அவை உயிருக்கும் மூட்டுக்கும் அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிறதா என்பது மென்பொருளுடனும் அது உடனடியாகப் பாதிக்கும் தொழில்நுட்பத்துடனும் நேரடியாக இணைக்கப்படாத பிற சூழ்நிலைகளைப் பொறுத்தது எனவே மென்பொருளில் உள்ள சில பிழைகள் ஒரு பாதுகாப்பு சிக்கலான அமைப்பை அச்சுறுத்தக்கூடும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் அது உயிருக்கு அச்சுறுத்தலாக இருக்குமா இல்லையா என்பது மற்ற சூழ்நிலைகளையும் சார்ந்துள்ளது எனவே அது பாதிக்கும் போது அது கணினி பொறியாளர்கள் பாதுகாப்பு கவலை இல்லை என்று அல்ல அவர்கள் பிழைகள் கவலை அவர்கள் மென்பொருள் பயன்படுத்தி எந்த அமைப்பு ஒரு சரியான வழியில் செயல்படுகிறது என்று உறுதி செய்ய முயற்சி என்று அர்த்தம் எனவே அந்த அமைப்பின் எந்தவொரு செயலிழப்பும் பாதுகாப்பு சிக்கல்கள் மற்றும் விபத்துகளுக்கு வழிவகுக்காது அப்படித்தான் அவர்கள் பாதுகாப்பு மற்றும் சுகாதார அம்சத்தில் மிகவும் அக்கறை காட்டுகிறார்கள் பிழைகள் குறைபாடுகள் மற்றும் பிழைகள் காரணமாக ஏற்படும் தீங்குகள் கணினி செயல்படும் பெரிய அமைப்புடன் கணிசமாக வேறுபடுகின்றன இயந்திர அல்லது வேதியியல் பொறியியலில் உள்ள தவறுகளின் முடிவுகளை விட பாதுகாப்பிற்கான அச்சுறுத்தல்கள் கணிப்பது மிகவும் கடினமாக இருக்கலாம் ஏனென்றால் இயந்திர மற்றும் வேதியியல் பொறியியலில் ஒருவேளை நீங்கள் அதை இடத்திலேயே கண்டறிய முடியும் என்பது போல இது சாத்தியமாகும் எனவே ஆனால் மென்பொருள் பொறியாளர்களைப் பொறுத்தவரை மென்பொருள் செயல்படும் ஒரு பெரிய அமைப்பில் உட்பொதிக்கப்பட்டுள்ளதால் அதைக் கண்டறிவது கடினம் ஏனென்றால் அதைக் கண்டறிவது கடினம் அதனால்தான் பொறுப்பு மேலும் முக்கியமானது அவர்கள் பாதுகாப்பைப் பற்றி அக்கறை காட்டவில்லை என்பது போல எங்களால் சொல்ல முடியாது ஏனென்றால் ஏதேனும் தவறு நடந்தால் அதைக் கண்டறிவது மிகவும் கடினம் அந்த சந்தர்ப்பங்களில் அவர்கள் அதைப் பற்றி மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் எந்த பிழை பகுதியையும் செய்யக்கூடாது எனவே நாம் அடிப்படையாகக் கொள்ளக்கூடியது சொற்றொடர் மென்பொருள் பொறியாளரின் பொறுப்பு என்னவென்றால் பிழையைக் குறைப்பது பிழைகள் மற்றும் குறைபாடுகளை உருவாக்கும் பிழைகளைத் தவிர்ப்பது எனவே எந்த பிழைகள் பாதுகாப்பு ஆபத்துக்களை முன்வைக்கும் மற்றும் அந்த குறிப்பிட்ட பிழைகளைத் தடுக்க விரும்பும் பிழைகள் ஏற்படக்கூடும் என்பது போன்ற ஒரு முன்னறிவிப்பில் எனவே இது பிழையைத் தவிர்ப்பது போன்றது மேலும் பிழைகள் உருவாக்கக்கூடிய சாத்தியமான பிழைகள் என்னவாக இருக்கும் என்பதைக் கண்டறிய சோதனை சூழ்நிலைகளைச் செய்ய கண்டுபிடிப்பதற்கான செயலூக்கமான நடவடிக்கைகளை எடுப்பதும் அதை எவ்வாறு விரும்புவது தடுப்பதும் ஆகும் இதனால் இது பாதுகாப்பு சிக்கல்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்காது எனவே நீங்கள் கணினி பொறியாளர்கள் சிந்திக்க சரியான வழி அல்லாத பாதுகாப்பு பிரச்சினைகள் பற்றி கவலைப்படவில்லை என்றால் ஏனெனில் அவர்கள் பாதுகாப்பு பிரச்சினைகள் குறித்து மிகவும் கவலைப்படுகிறார்கள் ஏனெனில் நிரலில் அவர்களால் செய்யப்படும் எந்த தவறுகளும் ஆபத்துகள் போன்ற பாதுகாப்பை மேலும் அதிகரிக்க வழிவகுக்கும் எனவே அவற்றைத் தடுப்பது அவர்களுக்கு முக்கியம் அந்த பிழைகள் ஏற்படுவதை அவர்கள் சரிபார்க்க வேண்டியது மிகவும் முக்கியம் அடுத்து அதைச் சமாளிக்க ஒரு சிறிய வழக்கை மீண்டும் நகர்த்துவோம் இதனால் அதை ஒரு சிறந்த வழியில் புரிந்து கொள்ள முடியும் எனவே யு எஸ் ஏர் சூப்பர் ஏர் ஃபோர்ஸ் சூப்பர்ஃபைட்டர்களை அச்சுறுத்திய ஒரு மென்பொருள் பிழையை நாம் கண்டுபிடிப்பது இந்த எடுத்துக்காட்டு யு எஸ் ஏர் ஃபோர்ஸ் சமீபத்திய சூப்பர்ஃபைட்டரான எஃப் 22 ராப்டார்ஐப் பற்றியது ராப்டர்களுக்கு தலா 300 மில்லியனுக்கும் அதிகமான டாலர் செலவாகும் ஆனால் சிறிது நேரம் ஒரு மென்பொருள் பிழை சர்வதேச டேட்லைனைக் கடக்கும்போது இந்த விலையுயர்ந்த விமானங்களில் அழிவை ஏற்படுத்தியது பிப்ரவரி 2007 இல் ஜப்பானில் பயிற்சிகளுக்காக பசிபிக் முழுவதும் 10 ராப்டர்கள் கொண்ட குழு சென்றபோது இந்த தடுமாற்றம் வெளிச்சத்திற்கு வந்தது இந்த ராப்டர்கள் ஒரே நேரத்தில் மொத்த என்ஏவி கன்சோல் செயலிழப்புகளை சந்தித்தன ஏனெனில் அவற்றின் தீர்க்கரேகைகள் 180 டிகிரி மேற்கிலிருந்து 180 டிகிரி கிழக்கே மாறின ராப்டர்களுடன் வரும் டேங்கர் விமானங்கள் ஓரளவு பழைய வழிசெலுத்தல் கருவிகளைக் கொண்டிருந்தன எனவே டேங்கர் விமானங்கள் அதே nav கன்சோல் செயலிழப்புகளை அனுபவிக்கவில்லை இந்த டேங்கர் விமானங்களின் விமானிகள் ராப்டார் விமானிகளை மீண்டும் ஹவாயில் உள்ள ஹிக்மேன் விமானப்படை தளத்திற்கு வழிநடத்த முடிந்தது அந்த மாதத்தின் பிற்பகுதியில் குறைபாடுகள் சரி செய்யப்பட்டு விமானங்கள் உங்களை கடெனாவுக்கு பறந்தன அதனுடன் டேங்கர் விமானங்கள் இருப்பதால் மென்பொருள் பிழை நேரத்தையும் பணத்தையும் வீணடித்தது ஆனால் அவை உயிர்களுக்கு செலவாகவில்லை எனவே இந்த எடுத்துக்காட்டு விமானப்படை சூப்பர் ஃபைட்டர்ஸ் போன்ற ஒரு முக்கியமான மற்றும் விலையுயர்ந்த மென்மையான செயல்பாட்டிற்கான பிழை இல்லாத மென்பொருளின் முக்கியத்துவத்தை தெளிவாக மையமாகக் கொண்டுள்ளது நிரல் சில பிழைகள் மற்றும் அது தீர்க்கரேகை கண்டறிய முடியவில்லை மற்றும் அது 180 டிகிரி மேற்கு இருந்து 180 டிகிரி வழி கிழக்கு மாற்றப்பட்டது போது நீங்கள் இங்கே என்ன கண்டுபிடிக்க பின்னர் இந்த பெரிய பிரச்சினைகள் போன்ற வழிவகுத்தது அது டேங்கர் விமானங்கள் இல்லை என்றால் அது பேரழிவிற்கு வழிவகுத்தது எனவே அது வாழ்க்கையை அழகு படுத்தியிருக்கும் எனவே மென்பொருள் பிழை அங்கு நாம் கண்டுபிடிப்பது நேரத்தையும் பணத்தையும் வீணடித்தது ஆனால் விமானம் ஒரு விமானம் தவறான இடத்தில் தரையிறங்கியிருந்தால் அது உயிர்களையும் செலவழித்திருக்கலாம் அது டேங்கர் விமானங்கள் இல்லை என்றால் அவர்கள் விமானப்படை தளம் திரும்பி வர முடியவில்லை மற்றும் விமானம் ஒவ்வொரு ஏற்படுத்தும் இது போன்ற பெரிய சில போன்ற கண்டுபிடிக்க பயன்படுத்த முடியாது எனவே இது பெரிய பணம் பெரிய நேரமும் கூட அவற்றின் மீது பிழை இலவச மென்பொருளைக் கொண்டிருப்பதன் முக்கியத்துவத்தை நீங்கள் காணலாம் எனவே அதனால்தான் இது நிச்சயமாக பாதுகாப்பில் ஒரு பிரச்சினை மேலும் மென்பொருள் பொறியாளர்கள் பிழைகள் மற்றும் குறைபாடுகள் குறித்து கவனம் செலுத்துவது மிகவும் முக்கியம் மேலும் செயலில் இருக்க கண்டுபிடிக்க இந்த விஷயத்தில் அவர்கள் விரும்பினால் பிழைகள் மற்றும் தவறுகள் என்னவாக இருக்கும் என்பதைக் கண்டுபிடிக்க போதுமானது இப்படி அவர்கள் முன்னறிவித்திருந்தால் நடக்கலாம் இந்த பிரச்சனைக்கு முன்பே கைது செய்திருக்கலாம் இது நடக்கக்கூடிய பிழைகள் இந்த பிரச்சனைக்கு எப்படி கைது செய்வது என்று நினைத்து இருந்தால் இந்த நிலைமை எல்லாம் நடந்திருக்காது எனவே கணினி பொறியியலாளர்களின் மைய தொழில்முறை பொறுப்பையும் நம்பியுள்ளது பிழைகளுக்கு வழிவகுக்கும் சூழ்நிலைகளை முன்னறிவிக்கவும் பின்னர் அவற்றை எவ்வாறு கைது செய்வது என்பதைக் கண்டறியவும் எனவே மென்பொருள் ஒரு பெரிய அமைப்பில் உட்பொதிக்கப்பட்டவுடன் அதற்கு வாழ்க்கை பணம் நேரம் போன்றவை செலவாகாது நாம் இப்போது முக்கிய கேள்வி 5 க்கு வருவோம் இது ஒரு சாத்தியமான பாதுகாப்பு அபாயத்தைப் பற்றிய அறிவைக் கொண்டிருப்பதற்கு அப்பால் என்ன நடக்கிறது எனக்கு மட்டுமே அறிவு இருக்க வேண்டும் நான் அங்கேயே நிறுத்த வேண்டும் அல்லது ஆபத்து அகற்றப்படுகிறதா அல்லது குறைக்கப்படுகிறதா என்பதைப் பார்ப்பதும் எனது பொறுப்பின் ஒரு பகுதியா எனவே அதை பற்றிய தெளிவு போதுமானதா அல்லது ஒரு செயல் செயலூக்கமான இயல்பு தேவையா செயல் தேவைப்படுகிறது இதனால் ஆபத்து குறைக்கப்படுவதை அல்லது அகற்றப்படுவதை நான் காண்கிறேன் எனவே இங்கே விசில் ஊதுவது பற்றிய கேள்வி வருகிறது எனவே ஏதாவது தவறு நடப்பதை நான் காணும்போது அந்த அறிவுடன் நாம் பின்வாங்கக் கூடாது அதைப் பற்றி மக்களுக்குத் தெரியப்படுத்தவும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் புகாரளிக்கவும் அவர்கள் அதைக் கவனித்துக்கொள்ளவும் என் தரப்பில் ஒரு பகுதி பொறுப்பும் தேவைப்படுகிறது அவர்கள் இல்லை என்றால் ஒருவேளை நான் மீண்டும் உயர் அப்களுக்கு முதலில் பொது மக்கள் செல்ல வேண்டும் மீண்டும் அந்த அணுகுமுறை வேலை செய்யவில்லை என்றால் அது தீங்கு குறைக்க உதவக்கூடிய அதைப் பற்றி பொதுமக்களின் கருத்தைச் சேகரிப்பது பொது மக்களுக்கும் செல்ல வேண்டிய எனது பொறுப்பின் ஒரு பகுதியாகும் எனவே என் பாதுகாப்பு ஆபத்துகள் அங்கீகரிக்க பொறியாளர்கள் தயார் மூலம் அது போதாது போன்ற எனவே இது முக்கியமானதாக இருக்கலாம் நிச்சயமாக இது முக்கியமானது ஆனால் அதற்கு நேர்மறையான அணுகுமுறை மற்றும் நடத்தை நடவடிக்கை தேவைப்படுகிறது எனவே இது விபத்தைத் தடுக்கப் போகிறது எனவே பொறியாளர்களுக்கு அவர்கள் கண்டறிந்த பிழைகளை சரிசெய்ய அதிகாரம் இல்லாததால் சில நேரங்களில் அது நிகழ்கிறது தங்கள் நிறுவனத்தில் முடிவெடுப்பவர்களுக்கு இடையில் சிந்தனை செயல்பாட்டில் வேறுபாடு உள்ளது அதில் கலந்துகொள்வதற்கும் பொறியியல் நெறிமுறைகள் போன்றவை எனவேநான் எனது அமைப்புக்கு அதிக விசுவாசமாக இருக்கிறேனா அல்லது நான் பெரிய அளவில் பொதுமக்களுக்கு விசுவாசமாக இருக்கிறேனா என்பது போன்ற பேச்சுக்கள் எனவே இந்த வகை குழப்பம் இருக்கும் காரைப் பற்றி நாங்கள் விவாதித்த கார்பன் ஃபைபர் சட்டகத்தின் கடைசி வழக்கைப் போல எனவே இந்த புதிய பொறியியலாளர் அவர் அல்லது அவள் அதை உயர்ந்தவரிடம் புகாரளிக்கக்கூடிய சில தவறுகளைக் கண்டறிந்துள்ளார் ஆனால் அந்த பகுதிகளை மாற்றலாமா வேண்டாமா என்ற முடிவை எடுக்க அந்த நபர் முடிவெடுக்கும் நிலையில் இல்லை ஆனால் பின்னர் அந்த நபர் என்ன செய்யப் போகிறார் அதைச் செய்யச் சொல்வது போன்ற அதன் தொழில்முறை நம்பிக்கை என்ன எனவே அவர் மீண்டும் புகாரளிக்கலாம் அவர் செல்வாக்கு செலுத்த முயற்சிக்கக்கூடும் இந்த விஷயத்தின் நீண்ட கால விளைவு என்னவாக இருக்கும் அது அமைப்பின் உருவத்தை எவ்வாறு பாதிக்கப் போகிறது என்பதை அவர் தனது தொழில்முறை நிபுணத்துவத்துடன் மக்களுக்கு புரிய வைக்க முயற்சிக்கக்கூடும் அது அமைப்பின் நம்பகத்தன்மையை எவ்வாறு பாதிக்கப் போகிறது பெரிய அளவில் பொதுமக்களுக்கு ஆனால் இறுதி முடிவு நிறுவனத்தால் எடுக்கப்படும் இப்போது இந்த நபர் கருத்துக்களைக் கேட்காமல் காரின் உற்பத்தியைத் தொடர்ந்தால் என்ன செய்வது அதன் பழைய வழிகளைப் பின்பற்றுங்கள் விஷயங்களைச் செய்வதற்கான பாதுகாப்பு பிரச்சினைகள் தொடர்பாக பொறியாளர் எழுப்பிய அலாரத்தை கவனத்தில் கொள்ளவில்லை ஒரு சிறிய வழக்கின் உதவியுடன் இதைப் பற்றி விவாதிப்பதை மீண்டும் பார்க்க முயற்சிப்போம் அது போன்ற பொறியாளர்கள் மத்தியில் ஒரு வளர்ந்து வரும் ஒருமித்த உள்ளது போன்ற நாம் அங்கு என்ன அமைப்பு உள்ள புகார் எழுப்ப பாதுகாப்பு கவலைகள் சம்பந்தமாக தங்கள் பொறுப்பை ஒரு பகுதியாக உள்ளது மற்றும் அது கேட்கவில்லை என்றால் அவர்கள் அமைப்பு வெளியே விசில் ஊதும் செல்ல முடியும் எனவே பல வகையான பிழைகள் மற்றும் தவறான நடத்தைகளின் கவனத்தை கட்டாயப்படுத்த அவர்களுக்கு உரிமை உண்டு எனவே அரசு கட்டுப்பாட்டில் கழிவுகள் செய்யப்படும் வேலையில் தவறாக சித்தரிப்பது போன்றவை எனவே ஆனால் நிறுவனத்திற்கு வெளியே சென்றாலும் முதலில் அது நிறுவனத்திற்குள் புகாரளிக்கப்பட வேண்டும் குறுகிய கால ஆதாயத்தைத் தேடுவதை விட பாதுகாப்புச் சிக்கல்களைக் கவனித்துக்கொள்வதன் நீண்ட கால நன்மையைப் பற்றி நிறுவனத்தை நம்ப வைக்க அவர்கள் முயற்சிக்க வேண்டும் நீண்ட காலத்திற்கு இது பொதுமக்களின் மனதில் அமைப்பின் உருவத்தையும் நம்பகத்தன்மையையும் பாதிக்கலாம் இரண்டாவதாக பொறியியலாளருக்கு உரிமை மட்டும் இல்லை ஆனால் மனித ஆரோக்கியம் அல்லது மனித உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் போது இந்த விஷயத்தை வெளிச்சத்திற்குக் கொண்டுவருவதற்கான தார்மீகக் கடமையும் அவர்களுக்கு உள்ளது எனவே இங்கே நாம் காண்பது மீண்டும் ஒரு வழக்கு கார்சியா ஒரு புகழ்பெற்ற கட்டமைப்பு பொறியாளர் ஒரு மாநில பாலம் கட்டுமானத் திட்டத்தின் தளத்தைப் பார்வையிட ஒரு பெரிய நகர செய்தித்தாளால் பெயரளவு தொகைக்கு பணியமர்த்தப்படுகிறார் இந்த திட்டம் கட்டுமான தாமதங்கள் செலவு அதிகரிப்பு மற்றும் வழக்குகளால் பாதிக்கப்பட்டுள்ளது முதன்மையாக பல நன்கு வெளியிடப்பட்ட ஆன் சைட் விபத்துக்கள் காரணமாக கார்சியா இது பாலம் மற்றும் ஒரு நாள் காட்சி ஆய்வு செய்கிறது மிகவும் பொதுவான சொற்களில் அவரது அறிக்கை சாத்தியமான சிக்கல்களை அடையாளம் கண்டு கூடுதல் சோதனை மற்றும் பிற தீர்வுகளை முன்மொழிகிறது கார்சியாவின் அறிக்கையை அடிப்படையாகக் கொண்ட தொடர்ச்சியான அம்சக் கட்டுரைகளில் அந்த நகர செய்தித்தாள் பாலத்தில் பெரிய பாதுகாப்பு சிக்கல்கள் இருப்பதாக குற்றம் சாட்டுகிறது அது அவரது நிறைவு தேதியை பாதிக்கும் திட்ட பொறியாளர்களான ஒப்பந்ததாரர்கள் மற்றும் மாநில நெடுஞ்சாலை துறை மீது முறைகேடு மற்றும் திறமையின்மை குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது அரசு ஒரு விசாரணையை நடத்துகிறது அதில் கார்சியா ஒரு அறிக்கை பாலத்தின் பாதுகாப்பில் சாத்தியமான சிக்கல்களை மட்டுமே அடையாளம் கண்டுள்ளது என்றும் முடிவானதாக இருக்க விரும்பவில்லை என்றும் கூறுகிறது செய்தித்தாளுடன் கார்சியாவின் ஒப்பந்தம் குறித்த உங்கள் நெறிமுறை மதிப்பீடு என்ன இந்த அனுபவத்தின் வெளிச்சத்தில் கார்சியாவைப் போன்ற ஒரு அற்புதமான வேலையை ஏற்றுக்கொள்வதற்கான நிபந்தனையாக ஒரு பொறியியலாளர் என்ன பாதுகாப்புகளைத் தேடக்கூடும் எனவே கார்சியா சாத்தியமான சிக்கல்களைப் பற்றி மட்டுமே ஒரு அறிக்கையை வெளியிட்ட செய்தியைப் போல நீங்கள் இங்கே என்ன காண்கிறீர்கள் எனவே அவள் ஒரு நாள் காட்சி பரிசோதனையை விரும்புகிறாள் அதைப் பற்றி சில உறுதியான கண்டுபிடிப்புகளை வரைய அவள் எந்த ஆழமான ஆய்வையும் செய்யவில்லை ஆனால் இந்த செய்தித்தாளில் நாம் எதைக் காண்கிறோம் மேலதிக விசாரணையைப் போலவே கூடுதல் சோதனை மற்றும் பிற தீர்வுகள் மேலும் தேவை என்று அவர் தனது அறிக்கையில் கூறியிருப்பது எனவே அந்த பிரச்சினைகள் ஆனால் இந்த செய்தித்தாள் அந்த அறிக்கை அடிப்படையில் பெரிய அறிக்கைகள் மற்றும் அது பாலம் ஒரு பெரிய பாதுகாப்பு பிரச்சினை செய்துள்ளது போன்ற குற்றச்சாட்டை கொண்டு போன்ற மற்றும் திட்ட பொறியாளர்கள் ஒப்பந்ததாரர்கள் மற்றும் மாநில நெடுஞ்சாலை துறை போன்ற அனைத்து தவறான நடத்தை மற்றும் திறமையின்மை நடைபெற்றது எனவே ஒரு கட்டமைப்பு பொறியாளராக நாம் காண்பது என்ன செய்தித்தாளின் சுத்திகரிக்கப்பட்ட எண்ணம் ஏதேனும் இருக்கிறதா என்று தெரியாமல் ஒரு பெரிய நகர செய்தித்தாள் பெயரளவு தொகைக்கு ஏதேனும் பொறுப்பை ஏற்றுக்கொள்வோமா என்று நாம் முதலில் இருந்தால் அந்த செய்தித்தாள் யாரால் இயங்கியது என்பது போல் நமக்குத் தெரியாது இது ஒரு நடுநிலை அமைப்பு அல்லது அதற்கு அரசியல் தொடர்பு போன்ற சில உள்ளன ஒரு கட்டமைப்பு பொறியாளரால் கொடுக்கப்பட்ட எந்தவொரு அறிக்கையும் மற்றும் பொறுப்பைப் பொறுத்தவரை நிறைய எடையைக் கொண்டிருப்பதால் அவர்கள் அஞ்சுவது போன்ற ஒரு ஒப்பந்தத்தில் நாம் நுழைய முடியுமா என்பது போன்ற எந்தவொரு பாதுகாப்பையும் நாம் எடுக்க முடியுமா எனவே ஒருவேளை அவரது அறிக்கைகள் தவறாக போன்ற செய்தித்தாள் முடியும் எனவே அவர்கள் போன்ற ஒரு ஒப்பந்தத்தில் அவள் நுழைய வேண்டுமா என்பது அவரது குறிப்பை எடுத்துக் கொள்ளும் பொதுமக்களை தவறாக வழிநடத்தக்கூடாது மேலும் நாம் இங்கே மீது கேள்வி கேட்க வேண்டும் அது சரி கார்சியா சாத்தியம் பற்றி சொல்ல நன்றாக அனுபவம் இருக்கலாம் ஆனால் ஒரு அறிக்கையை எழுதவும் சில விஷயங்களைப் பற்றி சில கருத்துக்களைக் கூறவும் நாம் விரும்புவதற்கு முன்பு அதற்கு நிறைய பொறுப்பு தொழில்முறை பொறுப்பு மற்றும் நம்பகத்தன்மை தேவைப்படுகிறது எனவே வேறு எந்த சோதனையும் செய்யாமல் ஒரு நாள் காட்சி ஆய்வு மூலம் மட்டுமே இது சரியா சாத்தியமான சிக்கல்களைப் பற்றி அவள் சொல்வது சரியா அல்லது அவள் அதைப் பற்றி சொல்வதற்கு முன்பு சில சில சில சோதனைகளுக்காவது சென்றிருக்க வேண்டும் எனவே இவை இங்கே வரும் கேள்விகளாக இருக்கும் ஏனென்றால் நான் எதையாவது உச்சரிக்கும் போது பொறுப்பைப் பற்றிய பேச்சுக்கள் நான் ஒரு அறிக்கையை வெளியிடும் போது அது உண்மையில் பெரிய அளவில் பொதுமக்களுக்கு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மேலும் சம்பந்தப்பட்ட பிற பங்குதாரர்களிடமும் எனவே நான் அந்த முடிவுக்கு வருவதற்கு முன்பு சாத்தியமான அனைத்து சோதனை செயல்முறைகளையும் பின்பற்றுவதற்கான அறிக்கையை வெளியிடுவதற்கு முன்பு இது எனது பொறுப்பின் ஒரு பகுதியாகும் எனவே ஒரு காட்சி ஆய்வு செய்து ஒரு அறிக்கையை எழுதுவது அல்லது சாத்தியமான சிக்கல்களைப் பற்றி அவர் எழுதப்பட்டிருந்தாலும் கார்சியா எடுத்த சரியான நடவடிக்கையா என்பதையும் நாம் இங்கு கேள்வி கேட்கலாம் எனவே பின்னர் அவர் சாத்தியமான பிரச்சினைகள் பற்றி எழுதப்பட்ட என்றால் அது கூட அவர்கள் அவரது அறிக்கை தவறாக சித்தரித்து மற்றும் தவறான நடத்தை மற்றும் பிற விஷயங்களை புத்தகம் மக்கள் போன்ற அவரது பெயர் பயன்படுத்தி என்பதை போன்ற செய்தித்தாள் காசோலை கடக்க அவரது பொறுப்பு ஒரு பகுதியாக உள்ளது நாம் உண்மையில் செய்தித்தாள் உண்மையான நோக்கம் தெரியாது ஏனெனில் எனவே பொறுப்பின் இந்த பகுதியையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அது மட்டும் முக்கியம் இது பாதுகாப்பு பிரச்சினைகள் பற்றி சிந்தனை அல்ல நிச்சயமாக அறிவு முக்கியம் ஆனால் நாம் பொறியாளர்கள் அது நாம் அதை சரியாக பிரதிநிதித்துவம் என்று பாதுகாப்பு பிரச்சினைகள் பற்றி அறிக்கை என்ன போன்ற பார்க்க ஒரு ஈடுபாடு உள்ளது அது குறைத்து மிகைப்படுத்தப்பட்டது அல்லது தங்கள் சொந்த நோக்கங்களை மற்ற கட்சிகள் தவறாக பயன்படுத்தப்படும் போன்ற அல்ல ஏனெனில் நாள் முடிவில் பாதுகாப்பு சுகாதார பிரச்சினைகள் மற்றும் பெரிய அளவில் பொதுமக்களின் நல்வாழ்வு முக்கிய விஷயம் எனவே சாத்தியமான சிக்கலைப் பற்றி கார்சியா தெரிவித்திருந்தால் செய்தித்தாள் அங்கு மட்டுமே புகாரளிக்க வேண்டும் மேலும் அதை விளம்பரப்படுத்தக்கூடாது மேலும் சோதனை செய்யப்படுவதற்கு முன்பு ஆம் இவை உண்மையான சிக்கல்கள் மற்றும் சரிசெய்தல் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அடுத்த தொகுதிக்கூறுகளில் மேலும் பல முக்கிய கேள்விகளைப் பார்வையிடுவோம் இந்த சிறிய நிகழ்வுகளுடன் கலந்துரையாடுவோம் அதுவரை நன்றி